நாம் இங்கே அடிப்படையில் ஸ்பேஸ் மற்றும் நேர அளவில் ஃபைனைட் டிஃபரன்ஸ்ஸ் டைம் டொமைன் செயல்பாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பார்த்துள்ளோம் இவை நாம் பார்த்த ஸ்பேஸ் மற்றும் டைம் அப்டேட் இப்பொழுது FDTDயின் கணக்கியல் பகுப்பாய்வு பற்றிய விளக்கங்களை உண்மையில் நாம் தெரிந்துகொள்ள வேண்டும் ஆகவே இது ஒரு புதுமையான விஷயமாக உள்ளது நாம் இவற்றை ஃபைனைட் எலிமெண்ட் செயல்பாடுகளில் இன்டெக்ரல் சமன்பாடு செயல்பாட்டில் இதை படித்திருக்கவில்லை ஆகவே இப்போது அதைப் பார்க்கப் போகிறோம் ஏனென்றால் நாம் நேர அளவை குறிப்பாக இப்போது கணக்கிடுவதால் இதை பார்க்கிறோம் உதாரணமாக இங்கு ஒரு கேள்வி எழுகிறது இங்கு கிடைக்கும் தீர்வுகள் எனக்கு நிலை தன்மையுடன் இருக்குமா அது கன்வர்ஜென்ஸ் ஆகுமா அல்லது எக்ஸ்ப்ளோடு ஆகுமா இன்டெக்ரல் செயல்முறைகளில் நாம் ejωt என்பதை எடுத்துக் கொண்டோம் ஆகவே இது ஒரு டைம் ஹார்மோனிக் செயல்பாடாக இருந்தது ஆனால் இங்கே அவ்வாறு கூற இயலாது ஆகவே எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் நாம் இவற்றை படிக்கப் போகிறோம் ஏதாவது நிபந்தனைகள் இங்கே இருக்கின்றனவா ஆகையால் FDTDயில் நாம் பார்த்தவற்றில் உள்ள மிக முக்கியமான பேராமீட்டர்கள் யாவை டிஸ்கிரிட்டைசேஷன் Δx Δy Δz Δt ஆகியவை மேலும் இதுவரை எந்த ஒரு நிபந்தனைகளையும் நாம் பெற்றிருக்கவில்லை அல்லது எந்த ஒரு வடிவமைப்பு கொள்கையையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் பார்க்கவில்லை ஆகையால் Δx Δt ஆகியவற்றின் மதிப்புகள் எவ்வாறு நாம் அறிகிறோம் நாம் ஒரு இயற்கையான அர்த்தம் கொடுக்கக்கூடிய தீர்வுகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் இந்த செயல்முறைகளை எத்தனை தடவை வேண்டுமானாலும் ரன் செய்து Δx Δy Δt ஆகியவற்றை பெறலாம் ஆனால் இது சரியான விடை என்று அர்த்தம் ஆகாது ஆகவே ஒரு அர்த்தமுள்ள தீர்வுகளை பெறுவதற்காக செய்யக்கூடிய கணக்கியல் பகுப்பாய்வை பற்றி இந்தப் பகுதியில் நாம் படிக்க போகிறோம் ஆகையால் நாம் இங்கே பார்க்கப் போகும் ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியா என்பது மிக எளிதாக இருக்கும் நாம் என்ன செய்யப் போகிறோம் நான் இங்கே ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொண்டு அதன் உண்மையான தீர்வை நாம் அறிவோம் பின்பு FDTD யில் கிடைத்த தீர்வுடன் இதை ஒப்பிடுவோம் மேலும் இவை இரண்டும் சமமாக இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அல்லது பிழைகள் குறைவாக இருக்குமாறு நாம் செய்ய வேண்டும் ஆகையால் எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் இவை நிகழ்கின்றன மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் இதற்கு ஒரு எளிய தீர்வாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் அதை நாம் எடுத்துக்கொண்டு அதற்கு உரிய தீர்வை காணப்போகிறோம் ஆகவே பிரீ ஸ்பேசில் மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் நமக்குத் தேவை இங்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை மேலும் நாம் பிளேன் அலையில் தீர்வை அறிந்திருக்கிறோம் ஆகையால் இந்த பிளேன் அலை என்பது பல நேரங்களில் நமக்கு பயன்படுகிறது ஆகையால் நாம் பிளேன் அலை கருத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த அலையானது ஒரு பரிமாணத்தை பெற்றிருக்கும் ஆகவே இதை ஒரு அலை சமன்பாட்டை உறுதி செய்யும் ஒரு எளிய வழியாக எடுத்துக் கொண்டுள்ளோம் மேலும் நாம் இதன் பகுப்பாய்வு தீர்வுகள் எந்த வடிவத்தில் இருக்கும் என்பதை அறிவோம் அதாவது அலையின் வடிவத்தில் இருக்கும் ஆகவே இதை ejkx−ωt என்று எழுதிக் கொள்ளலாம் ஆகவே நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தீர்வு இருப்பது என்பது முக்கியம் இப்பொழுது நீங்கள் இந்த சமன்பாடுகளை டிஸ்கிரிட்டைஸ் செய்ய ஆரம்பித்தவுடன் என்ன செய்வீர்கள் இந்த சமன்பாடுகளை எவ்வாறு டிஸ்கிரிட்டைஸ் செய்வீர்கள் ஆகையால் நாம் இதன் டெரிவேட்டிவ் ஆர்டர் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் இது இரண்டாம் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆகும் ஆகையால் நான் டெய்லர் தியரத்தை Taylor's theorem உபயோகப்படுத்தும் பொழுது இவ்வாறு எழுதிக் கொள்கிறேன் இது முதலாவது டேர்ம் இதை இரண்டாம் ஆர்டர் டெரிவேட்டிவ் இல் இணைக்கிறோம்

ஆகையால் இப்பொழுது டெய்லர் அப்ராக்ஸிமேஷன் இரண்டாம் ஆர்டர் வரை எழுதியுள்ளேன் இரண்டாம் ஆர்டருக்கு உரிய அப்ராக்ஸிமேஷன் நமக்கு தேவை இதைப் போன்று fz0 − Δz2 எழுதிக் கொள்கிறேன் அதே டேர்மை கூட்டவும் செய்யவேண்டும் கழிக்கவும் செய்யவேண்டும் அதுதான் இங்கு உள்ள பார்மெட் ஆகும் ஆகையால் இப்பொழுது இந்த இரண்டாம் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஐ தோராயமாக்க விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த இரண்டு சமன்பாடுகளை நான் என்ன செய்ய வேண்டும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் அல்லது வகுத்தல் என்ன வேண்டுமானாலும் நான் செய்ய செய்யலாம் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் கூட்டுங்கள் அவ்வாறு இந்த இரண்டு சமன்பாடுகளையும் கூட்டினால் என்ன கிடைக்கும் மாணவர் 5 நமக்கு ஒரு அப்ராக்ஸிமேஷன் தேவை முதலில் இந்த அலை சமன்பாட்டை பாருங்கள் இது இரண்டாம் ஆர்டரில் டெரிவேட்டிவ் ஆக உள்ளது ஆகவே நமக்குத் தேவை இரண்டாம் ஆர்டர் டெரிவேட்டிவ் இன் அப்ராக்ஸிமேஷன் ஆகையால் நாம் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் கூட்டுகிறோம் இதிலிருந்து நாம் ஏற்கனவே ஒரு பக்கத்தில் f′ கொண்டு வந்துள்ளோம் ஆகையால் நான் இதை கூட்டும் பொழுது மற்ற டேர்ம்கள் என்னவாக இருக்கும் ஆகவே எனக்கு கீழ்க்கண்டவாறு ஒரு சமன்பாடு கிடைக்கும்

இது சரியாக உள்ளதா அல்லது ஏதாவது டேர்மை நாம் விட்டு விட்டோமா ஆகையால் பொதுவாக அதிக ஆர்டர் டேர்ம்களை நாம் விட்டுவிடுகிறோம் அதிக ஆர்டர் டேர்ம்கள் நமக்குத் தேவை இல்லை ஆகையால் இந்த சமன்பாட்டை ஒன்று என்றும் இங்கு உள்ள சமன்பாட்டை 2 என்றும் எடுத்துக் கொள்வோம் இப்போது இரண்டாவது சமன்பாட்டை ஒன்றில் இந்த ஸ்பேசில் அப்ளை செய்ய முடியும் நேர அளவிலும் அப்ளை செய்ய முடியும் இப்போது முதல் டேர்மை நாம் எழுதுவோம் ஆகவே இது தான் நமக்கு தேவையானது இப்பொழுது நாம் கிரிட்டில் எலக்ட்ரிக் பீல்டுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் ஸ்பேசில் எங்கே எலக்ட்ரிக் பீல்டுகளை நாம் காண முடியும் எவ்வளவு தூரத்தில் எலக்ட்ரிக் பீல்டுகள் உள்ளன Δx தூரத்தில் உள்ளன ஆகையால் இங்கே என்ன நான் எழுத வேண்டும் முதலில் சுருக்கமான குறியீடுகளில் எழுதுவோம் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நிகழக் கூடும் ஆனால் ஸ்பேசில் வெவ்வேறு இடங்களில் நிகழும் ஆகையால் நான் என்ன எழுத வேண்டும் என்னுடைய முதல் டேர்ம் என்னவாக இருக்க வேண்டும் இங்கே எந்த jம் இல்லை ஏனென்றால் இதை ஒரு பரிமாணமாக ஆக்கி இருக்கிறோம் ஆகையால் கிரிட் புள்ளிகள் முழு எண்ககளில் குறிக்கப்பட்டுள்ளன அதாவது 1 2 3 4 என்பது போன்று குறிக்கப்பட்டுள்ளன ஆகையால் z0 Δz2 Δz2 என்பது என்ன இது அடுத்த க்ரிட் புள்ளி i 1 z0ஐ நான் எடுத்துக்கொண்டால் இது i 1 அடுத்த டேர்ம் மைனஸ் ஆக இருக்கும் நான் iஐ z0ஐ குறிப்பதற்காக தேர்ந்தெடுத்துள்ளேன் இங்கே நான் என்ன எழுதுவேன் f மூன்று புள்ளிகளில் கணக்கீடு செய்யப்படுகிறது இதனால் இரண்டு அடுத்தடுத்த புள்ளிகளுக்கு இடையே உள்ள ஸ்பேஸிங் அளவு என்னவாக இருக்கும் அதுதான் என்னுடைய Δx ஏனென்றால் அங்கே நாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்டோர் செய்துள்ளோம் ஆகையால் இந்த டேர்ம் இரண்டு தடவை வருகிறது கடைசியான டேர்ம் எளிதானது அது Eni − 1 இங்கு 'n' என்பது டைம் இன்டெக்ஸ் 'i 1' என்பது ஸ்பேஸ் இன்டெக்ஸ் ஆகும் மாணவர் ஒன்று ஏனெனில் இது z0 − Δz2 இது ஒரு முந்தைய சமன்பாடு ஆகவே நேர அளவு மற்றும் ஸ்பேஸ் ஐ கருத்தில் கொண்டு இந்த x மற்றும் i ஐ பெறுகிறோம் இவை i 1 இவை i − 1 வரைபடம் மூலமாக இரண்டாம் டெரிவேட்டிவ் என்னவாக உள்ளது அது மூன்று புள்ளிகளிலும் உள்ள பங்க்ஷன் கணக்கீட்டின் ஒரு ஒருங்கிணைப்பாக உள்ளது மாணவர் ஆகையால் நாம் என்ன எடுத்துக் கொள்கிறோம் இது அதே போன்றது இதை எதைக்கொண்டு வகுக்க வேண்டும் ஒன்றை கொண்டு இல்லை இரண்டாவது சமன்பாட்டின் டினாமினேட்டர் என்ன மாணவர் Δx2 Δx2 என்பது சரி ஆகவே இங்கே நான் கூறுவது அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் t nΔt மற்றும்x x0 iΔx ஆகவே இப்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஸ்பேசில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் Δx தொலைவில் பிரிக்கப்பட்டிருக்கும் நேர அளவில் ஒவ்வொரு புள்ளியும் Δt தொலைவில் பிரிக்கப்பட்டிருக்கும் இதுதான் ஸ்பேஸ் மற்றும் நேர அளவில் உள்ள டிஸ்கிரிட்டைசேஷன் ஆகவே 1c2 க்கு இணையாக உள்ளது இப்பொழுது முதல் டேர்மாக நான் என்ன எழுத வேண்டும் நான் இரண்டாம் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஐ தோராயமாக செய்வதற்கு முயற்சிக்கிறேன் ஆகவே Eயில் ஸ்பேசில் எந்த புள்ளியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் I என்பது ஸ்பேசில் உள்ள எளிய புள்ளி மாணவர் i மிகவும் நன்று n பிளஸ் 1 என்பது சரி ஏனென்றால் இப்பொழுது டைம் டெரிவேட்டிவ் எடுத்துள்ளோம் ஆகையால் நேரத்தில் நாம் வெவ்வேறான கிரிட் புள்ளிகளை எடுக்க வேண்டியுள்ளது அடுத்த டேர்ம் என்பது 2Eni 1 − 2En En−1 இதை எதைக் கொண்டு வகுக்க வேண்டும் நேர அளவில் எவ்வளவு தூரத்தில் இருக்கும் மாணவர் ஒன்று ஒன்று இல்லை Δt தூரத்தில் இருக்கும் இங்கே டினாமினேட்டர் என்னவாக இருக்க வேண்டும் Δt2 கிடையாது வேறு ஏதாவது இருக்க வேண்டும் அலை சமன்பாட்டில் உள்ள 'c' என்ற காரணியை நாம் மறந்து விட்டோம் எனவே இவை தான் அலைச் சமன்பாடு இவற்றை தொடர்ச்சியான அச்சு புள்ளிகளில் பார்ப்பதற்கு மிகவும் நேர்த்தியாக உள்ளது ஆனால் டிஸ்கிரிட்டைசேஷன் வெர்ஷனில் இவை அனைத்தும் டேர்ம்களாக நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஆகையால் நாம் ஸ்பேஸை டிஸ்கிரிட்டைஸ் செய்துள்ளோம் மேலும் கால நேரத்தை டிஸ்கிரிட்டைஸ் செய்துள்ளோம் இந்தப்படத்தில் இங்கு உள்ளது நேர அளவாக இருந்தால் இந்தப் படத்தில் இருந்து மற்ற இரண்டு புள்ளிகள் என்னவாக இருக்கும் ஆகவே ஐந்து விதமான ஸ்டென்சில் புள்ளிகள் பயன்படுத்தப் போகிறோம் கிரிட் அளவு ஒரே மாதிரி உள்ளது நாம் Δx தொலைவிலுள்ள கிரிட் புள்ளிகளில் உள்ள எனது சமன்பாட்டை கணக்கீடு செய்ய இருக்கிறேன் அந்த கிரிட்டில் என்ன வகையான அலை ஊடுருவிச் செல்லும் என்பதை நாம் பார்க்க விரும்புகிறோம் இந்த அலை ஒரு ஃபைனைட் Δx மற்றும் Δtயை கொண்டு உள்ளது என்பது சரியானது இந்த எல்லைகளில் இது ஒரு டிபரன்சியல் சமன்பாடு நமக்கு தரும் ஆனால் நான் சில ஃபைனைட் Δx மற்றும் Δt ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கும் போது என்ன நிகழ்கிறது நமக்கு என்ன தீர்வுகள் என்பது தெரிந்தவையாக இருக்கும் என்ன தீர்வுகள் வரவேண்டும் அல்லது என்ன அலை பெற வேண்டும் ஆகையால் நாம் என்ன செய்கிறோம் பொதுவான தொழில்நுட்ப முறையில் கணக்கியல் பகுப்பாய்வு தொழில்நுட்ப முறையில் நாம் ஒரு விஷயத்தை அனுமானிக்க வேண்டும் தீர்வுகளின் ஒரு எளிய வடிவத்தை நாம் அனுமானிக்க வேண்டும் பின்பு அதை சப்ஸ்டிட்யூட் செய்ய வேண்டும் சமன்பாடுகளின் மூலமாக பெறுவதற்கு பதிலாக நாம் ஒரு எளிய வடிவத்தை அனுமானித்துக் கொண்டு அதை சமன்பாட்டில் நுழைக்கிறோம் மேலும் அது நமக்கு தேவையானதை கொடுக்கிறதா என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த செயல் வடிவம் பொதுவானதாக இருக்கவேண்டும் மேலும் நமக்கு என்ன வகையான தீர்வுகள் கிடைக்கும் என்பதையும் நாம் பார்க்க முடியும் ஒரு எளிய தீர்வு இதுபோன்று எடுத்துக்கொள்ளலாம் நாம் அலையை ஸ்பேசிலேயே வைத்திருக்கலாம் நாம் இப்போது நேர அளவிலும் ஒரு அலையை பெற முடியுமா என்பது நம்முடைய கேள்வியாக உள்ளது இது நாம் பயன்படுத்தும் ஒரு யுக்தி ஆகும் இங்கே நான் En என்று எழுதிக் கொள்கிறேன் இதை நாம் அறிந்து கொள்ள சற்று நேரம் தேவைப்படுகிறது நான் இங்கே கூறுவது என்னவென்றால் இந்த எளிய தீர்வின் வடிவம் ஸ்பேஸ் இல் உள்ள ஒரு அலையில் இருக்கும் மேலும் ஒரு α டேர்ம் என்பது இருக்கும் இது x என்று து குறிப்பிடப்படுகிறது டிஸ்கிரிட்டைஸ் வெர்ஷனாக உள்ளது ஆகையால் iΔx i என்பது முழு எண் அது காம்ப்ளக்ஸ் எண் கிடையாது சரியான தீர்வுகள் என்னவாக இருக்கும் சரியான தீர்வு தீர்வுகளில் ஆல்பா என்பது என்ன ஒன்று கிடையாது மாணவர் ejωt ejωt என்பது சரி ஆகவே α பொதுவானதாக உள்ளது ஆனால் ஆல்பா முழுவதும் எக்ஸ்போனன்ஷியல் ஆக மாறுகிறது குறையும் எக்ஸ்போனன்ஷியல் அல்லது அதிகரிக்கும் எக்ஸ்போனன்ஷியல் ஆக மாறுகிறது உதாரணமாக α eβt என்று கிடைத்துள்ளது β இங்கே ஒரு காம்ப்ளக்ஸ் எண் பின்பு என்ன நிகழும் நமது தீர்வு அலை வடிவத்தில் இருக்காது இது இவ்வாறாக கூடலாம் அல்லது குறையலாம் இந்த நிலையில் நாம் இயற்கையாக நிலையை எதிர்பார்க்க முடியாது ஆகையால் ஒரு தீர்வை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் ஏனெனில் நமக்கு பல தீர்வுகள் கிடைக்கும் α என்பது உண்மையில் Δt ஆக இங்கு உள்ளது ஆகையால் αn இப்போது t ஆக மாறுகிறது இப்பொழுது நாம் என்ன செய்யப்போகிறோம் நமது கேள்வி எவ்வாறு மாறுகிறது இங்கே நாம் இந்த வடிவத்தை எடுத்துக் கொள்வோம் ஆகவே நமது கேள்வி என்னவென்றால் இந்த மூன்றாம் சமன்பாட்டில் நான்கை சப்ஸ்டிட்யூட் செய்ய வேண்டும் நாம் ஒரு அலை வடிவத்தை பெறுவோமா இப்போது ஒவ்வொன்றும் சீராக இருக்கும் நமது டிஸ்கிரிட்டைசேஷன் மிக நேர்த்தியாக இருக்கும் ஆகையால் ஒரு குறிப்பை கொடுக்கிறேன் இந்தக் கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு நாம் டெல்டா x மற்றும் டெல்டா tல் சில கண்டிஷன்கள் ஐ பெறுவோம் அந்த கண்டிஷன்களின் அடிப்படையில் ஒரு அலையின் தீர்வுகளை பெறுவோம் ஆகவே இதுதான் இங்கு நிகழ்கிறது ஆகையால் இதை சரிசெய்வதற்கு முயற்சிப்போம் சமன்பாடு ஒன்றின் இடது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போது நாம் என்ன பெறலாம் En1 இதை இங்கு எழுதிக் கொள்வோம் ஆகையால் αnejkΔxi எனது En ஆக இருக்கும் இப்பொழுது என்ன நிகழுகிறது இடது புறத்தில் உள்ள அனைத்து டேர்ம்களையும் பாருங்கள் வலது புறத்தில் ஒரு ஃபேக்டர் பொதுவாக உள்ளது அது En இவை எல்லாம் எக்ஸ்போனன்ஷியல் ஆகவே ஒன்றுக்கொன்று இவை பெருக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த டேர்ம் En பொதுவாக உள்ளது ejkΔxi டேர்மை பொதுவாக எடுத்துக் கொள்கிறேன் Eni 1 ஆல்ஃபா எல்லா இடத்திலும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் α இங்கே உள்ளது ஏனென்றால் நாம் αn எடுத்துள்ளோம் அடுத்த டேர்ம் ejk வாக இருக்கும் நாம் இப்போது நான்கை மூன்றாவது சமன்பாட்டில் சப்ஸ்டிட்யூட் செய்கிறோம் அதனால் இப்பொழுது நமது மூன்றாம் சமன்பாட்டில் முதல் டேர்ம் என்னவாக இருக்கும் மாணவர் Refer Time 1723 டெல்டா x Δx என்பது சரியானது அடுத்த டேர்ம் 2 அதாவது n 1 ஆகவே நான் அடைப்புக்குறி இருந்து வெளியே எடுத்த டேர்மை உட்புறத்தில் உள்ள டேர்ம் உடன் பெருக்குகிறோம் அதனால் i 1Δx என்று பெறுவேன் இரண்டாவது டேர்ம் 2αn வேறு ஏதாவது உள்ளனவா கடைசி டேர்ம் αnejkΔxக்கு சமமாக இருக்கும் இன்னொரு பக்கத்த்தில் Δx2 எடுத்துக் கொள்கிறோம் ejkΔxiஐ பொதுவாக வெளியே எடுத்துக் கொள்கிறோம் முதல் டேர்ம் αn1 ஆகவே வேறு ஏதாவது இருக்கிறதா

வேறு ஏதாவது உள்ளனவா மீதமுள்ள கான்ஸ்டன்ட்கள் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன

ஆகவே இங்கே பார்க்கும் பல டேர்ம்கள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளன கேன்சல் செய்யப்பட்ட டேர்ம்கள் யாவை எக்ஸ்போனென்ஷியல் கேன்சல் செய்யப்பட்டுள்ளன இங்கே α கேன்சல் செய்யப்பட்டுள்ளனவா இடப்பக்கம் மற்றும் வலப்பக்கம் ஆகிய இரண்டிலும் ஆல்பாவை கேன்சல் செய்வதற்குரிய மிகவும் பொருத்தமான பவர் இங்கு எது மாணவர் வலதுபுறத்தில் αn−1 என்பது சரி வலதுபுறத்தில் இது கடைசி டேர்மாக உள்ளது இதை மேலும் எளிமையாக்கி கேன்சல் செய்ய முடியும் ஆகையால் முதல் டேர்ம் என்னவாக மாறும் ஆகவே அதை வெளியே எடுத்து நாம் αn−1 கேன்சல் செய்கிறோம் ஆகையால் என்ற சமன்பாடுகிடைக்கிறது ஆகவே இது α2 coskΔx − 2 என்று மாறுகிறது பின்பு இவ்வாறு பெறுகிறோம் வலதுபுறம் நான் கேன்சல் செய்து விட்டேன் ஆகவே முதல் டேர்ம் ஆகும் ஆல்பா வில் இது என்ன வகையான சமன்பாடு ஆக இருக்கும் ஆல்பா என்பதற்கு நாம் தீர்வு காண இருக்கிறோம் இது இருபடி சமன்பாடு ஆக இருக்கும் ஆகவே இதை நாம் எழுதிக்கொண்டு மேலும் எளிமையாக்கினால் ஒரு இருபடிச் சமன்பாடு வடிவம் கிடைக்கும் ஆகவே நமக்கு கிடைப்பது α2 ΔxcΔt2 நான் இடது புறத்திற்கு கொண்டு செல்கிறேன் ஆகையால் இவ்வாறு 2 coskΔx − 2 கிடைக்கிறது மேலும் இதை எளிமையாக்கினால் நாம் பெறுவது sin2kΔx2 மாணவர் 1 ஆகவே இங்கு ஒரு 1 உள்ளது கடைசி வடிவத்தை நாம் இவ்வாறு கீழ்க்கண்டவாறு பெறலாம்

ஆகவே என்பதை அடுத்த பக்கத்தில் நகர்த்துகிறோம் அதனால் ஆக மாறுகிறது ஆகையால் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம் இது மிக எளிய அல்ஜிப்ரா இங்கு எதுவும் சிக்கலானவை எதுவுமில்லை இங்கு ஒரு முழு டேர்மும் உள்ளது இதை நாம் A என்று அழைப்போம் இப்பொழுது என்ன வகையான தீர்வுகளை பெறமுடியும் என்று பார்க்கலாம் அதாவது என்ன α ஆல்பா நாம் இங்கு பெறுகிறோம் சொற்களஞ்சியம்